கடந்த விரிவுரையில் சாஃப்ட்வேர் பிராஜக்ட் ன் வெவ்வேறு வகைகளைபற்றி விவாதித்தோம் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் வெவ்வேறு விதமான சாஃப்ட்வேர் பிராஜக்ட் உருவாக்கத்தில் உபயோகப்படுத்திய பல்வேறு உக்திகளை உங்களால் பாராட்ட முடியும் சாப்ட்வேர் பிராஜெக்ட்கள் அடிப்படையில் இரண்டு வகை ஒன்று ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்கள்

சர்வீஸ் சாஃப்ட்வேர் உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் இவற்றை உபயோகப்படுத்திக் கொள்கின்றன புரோடெக்ட் டெவலப்மெண்ட்களில் இருந்து மறுஉபயோகம் மூலம் உருவாக்கப்படுகிறது ஒரு கல்வி நிறுவனம் புத்தகங்கள் பராமரிப்பதற்காக ஒரு தானியங்கி முறையை கொண்டுவருவதாக வைத்துக் கொள்வோம் இது 1950ம் அல்லது 60ம் ஆண்டுகளாக இருந்திருந்தால் இந்த சாஃப்ட்வேர்ஐ உருவாக்கமுடியும் கல்வி நிறுவனங்களில் மட்டுமல்லாது தொழில் நிறுவனங்களிலும் வியாபாரங்களின் வேகம் வியத்தகு அளவில் உயர்கிறது அவர்களுக்கு தேவைப்படும் சாஃப்ட்வேர் தேவை அதிகறிப்பதற்குக் காரணம் Refer Slide Time 0538 நாஸ்காம் யில் 10 சதவீத வளர்ச்சி தகவல் தொழில்நுட்பத் துறையில் இருந்தே வருகிறது இந்திய சாஃப்ட்வேர்

உலகத்தில் உருவாக்கப்படும் 50 பிராஜெக்ட்கள்

அதற்கான காரணங்கள் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சூழலில் அவை வெற்றியும் அடைந்துள்ளன

சாஃப்ட்வேர் எழுத முடிகிறது மரபுசார்ந்த மற்றும் நவீன செயல்திட்டங்கள் சேவைத்துறை அதிக வளர்ச்சியை கொண்டுள்ளது நாம் முன்கூட்டியே இருக்கும் சாஃப்ட்வேர் எடுத்துக்கொள்வதில்லை முதலிலே வாங்கிய தேவைகளை வைத்தே அவற்றின் உருவாக்கத்தை செய்கின்றன தற்போது வாடிக்கையாளரும் சாஃப்ட்வேர் பயனாளர்களின் உபயோகத்திற்கு நிறுவப்படுகிறது பிறகு புதிய செயல்பாடுகள் படிப்படியாக அதில் சேர்க்கப்படுகின்றன எந்த மென்பொருளும் புதிதாக உருவாக்கப்படுவதில்லை கணிசமான அளவு மறு உபயோகத்திற்கு இருக்கும் கோடிங்ல் இருந்தே உருவாக்கப்படுகிறது கணினி அமைப்பு பொறியியல் என்றால் என்ன பெரும்பாலான உருவாக்கங்களில் சாஃப்ட்வேர் ம் சேர்ந்தே இருக்கும் பெரும்பாலான ஹார்டுவேர்கள் இல்லை ஒரு புதிய ஹெல்ப் ஃபேண்ட் ஐ உள்ளடக்கியது கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்ஜினியரிங் எவ்வாறு நிவர்த்தி செய்யப்படுகிறது முதலில் ஒரு உயர்மட்ட புரிதலை மேற்கொள்ள வேண்டும் பிறகு எந்தப் பகுதி சாஃப்ட்வேர் ஐ கொண்டு சோதனை செய்யப்படும் சாஃப்ட்வேர் ம் முற்றிலுமாக உருவாக்கப்பட்ட பிறகு அவை இரண்டும் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரு முழு அமைப்பாக சோதனை செய்யப்படும் இதுவே மாடல் இன் முழு கால அளவிற்கு மேற்கொள்ளப்படும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ன் உத்திகள் எளிமையான உத்தியிலிருந்து மிகவும் செம்மையானவையாக மாறின 1950ம் ஆண்டுகளின் முந்தைய காலகட்டத்தய கணினி புரோகிராமிங் ஆகவே இருந்தது இது ப்போட்டான் உள் உணர்வுகளைப் பொறுத்து உருவாக்கப்பட்டன 1960ம் ஆண்டுகளின் ஆரம்பத்தில் போட்டான்ஆல் உற்பத்தித் திறன் கணிசமாக உயர்ந்தது அசம்பிளி லாங்குவேஜ் உற்பத்தித் திறன் அதிகம் இவற்றிற்கான இரண்டு காரணங்கள் முதலாவது ஒரு வரியில் எழுதப்படும் உயர்நிலை புரோகிராம் ஐ மட்டுமே கையாள வேண்டியிருக்கும் உயர்நிலை புரோகிராமிங் லாங்குவேஜ்கள்ன் உள் கட்டமைப்பு விஷயங்களைச் சார்ந்து இருக்காது உயர்நிலை புரோகிராமிங் லாங்குவேஜ்களைக் அளவு ஆயிரம் வரிகளை மட்டுமே கொண்டதாக இருக்கும் புரோகிராம்களின் முடிப்பதற்கு அதிக நாட்கள் எடுத்துக்கொண்டது மேலும் இது அதிக பிழைகளைக் கொண்டிருந்தது ஒரு நல்ல ப்ரோக்ராமைல் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஒரு புரோகிராம் இருக்கும்போது இந்த செயல்படும் வரிசை மாறும் நீங்கள் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை செயல்படும் வரிசையை தீர்மானிக்கமுடியும் ஒரு புரோகிராமர் எழுதுவதற்கு அடிப்படையாகவும் உபயோகிக்கப்பட்டது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் உருவாகிறது என்பதையும் புரிந்துகொள்ள வேண்டும் ஒரு ப்ரோக்ராம் ஐ கொண்டிருந்தால் அதில் அதிக பிழைகள் இருக்கும் அதை புரிந்து கொள்வதும் அந்த பிழைகளைத் திருத்துவது கடினம் இதுபோன்ற ப்ரோக்ராம் பாதைகள் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்களேன் இந்த அனைத்து பாதைகளையும் அடையாளம் கண்டு அதன் செயல் வரிசைகளை புரிந்து கொள்வது மிகவும் கடினம் இதற்கு அதிக நேரம் தேவைப்படும் சிக்கலான கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் புரிந்து கொள்வது சுலபம் இந்த சிக்கல்களே கண்ட்ரோல்ப்லோ வடிவமைப்பின் அடிப்படை நோக்கம் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை அறிக்கைகள் இருந்தன மற்றும் அவை அதிகமாக உபயோகிக்கப்பட்டன அசம்ளீ லாங்குவேஜில்ஐ எழுத முடியாது கோ ட்டு அறிக்கை தீமையானது எண்ணிப்பார் பின்னணியைக் கொண்டவர்கள் அதைப் பார்த்து சந்தோசப் படவில்லை அவர்கள் அதற்கு பதில் கூறும் விதமாக நிறைய கட்டுரைகளை எழுதினார்கள் அதில் கோ ட்டு எழுத முடியாது என்று கூறினார்கள் எவ்வளவு பெரிய சிக்கலான தேவைகளுக்காக எழுதப்படும் புரோகிராமாக கோ ட்டு ஸ்டேட்மெண்ட் முறையின் அடிப்படையை ஈட்டியது ஸ்ட்ரக்சர் புரோகிராமிங் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் கொண்டிருக்கும் சில சமயங்களில் நீங்கள் கோ ட்டு தேவைப்படும் இவை கட்டமைப்புக்கான அடிப்படைகள் இல்லை ஆனால் சில நடைமுறைகளை கையாள்வதற்காக இவை அனுமதிக்கப்படுகின்றன

ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமின்ஐ உபயோகப்படுத்தி இருக்காது மற்றும் சில பாதைகளை மட்டுமே கொண்டதாக இருக்கும் இது எளிமையானதாக இருப்பதால் இதை படிப்பது புரிந்து கொள்வது மற்றும் பராமரிப்பது சுலபம் இந்த வகை ப்ரோக்ராம் பிழை இருக்கவே இருக்காது என்று நீங்கள் எண்ணிய ஒரு பாதையில் பிழை இருக்கலாம் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் ம் இல்லை நாம் அடுத்த விரிவுரையில் தொடர்வோம்